நாம் உள் ஓட்டங்களைப் பற்றி பார்த்து வருகிறோம் நாம் கவனித்தப் படி குறித்த வேகம் மற்றும் குறித்த வெப்பநிலை இல்லை எனவே சராசரி அல்லது கப் கலவை வெப்பநிலையை 2 r0 ஸ்கொயர் இன்டெக்ரல் 0 r0 u rdr என வரையறுத்துள்ளோம் மேலும் இதேபோல் நாங்கள் கப் கலவை வெப்பநிலையை வரையறுத்துள்ளோம் இது யாரேனும் நினைவில் வைத்துள்ளீர்களா 2 2 U m r0 ஸ்கொயர் இன்டெக்ரல் 0 r0 u T rdr ஆகும் எனவே அது கப் கலவை வெப்பநிலை அல்லது குறுக்கு வெட்டு சராசரி வெப்பநிலை மற்றும் அது கப் கலவை அல்லது குறுக்கு வெட்டு சராசரி வேகம் ஆகும் இப்போது வெப்பநிலையின் வடிவம் உள்ளது என்று சொன்னோம் எனவே ஒரே மாதிரியான அர்த்தம் என்ன என்பதையும் முழுமையாக வளர்ந்த முறையில் உள்ள வடிவங்கள் அல்லது வெப்பநிலையின் வடிவம் ஒரே மாதிரியாக இருப்பதை எப்படிப் பார்ப்பது என்பதையும் இன்று காண்பிக்கப் போகிறோம் எனவே முழுமையாக வளர்ந்த வெப்பநிலை வடிவம் ஒத்ததாக இருக்கிறது என்று கூறினோம் இங்கே ஒரு குழாய் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இரண்டு நிகழ்வுகளுக்கும் குழாயின் வெளிப்புற மேற்பரப்பின் வெப்பநிலை Ts என்று நாம் ஒரு பொதுவான பிரதிநிதித்துவத்தை உருவாக்கலாம் அங்கு Ts என்பது மேற்பரப்பு வெப்பநிலையானது நிலையான ஃப்ளக்ஸ் ஆகும் போது மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபடும் போது x நிலை அதாவது இது x திசையாகும் அது நிலை மாறாத போது நிலையான வெப்பநிலையாக இருக்கும் எனவே இப்போது நான் வெப்பநிலை பகிர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் குழாயில் உள்ளே வெப்பநிலை பகிர்வை கண்டுபிடிக்க வேண்டும் பொதுவான செயல்பாட்டு வடிவம் என்னவாக இருக்கும் எனவே மாதிரி சமன்பாட்டை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அது என்ன செயல்முறையை இங்கு கருதுகிறது என்பது எனது முழு வளர்ச்சியடைந்த முறையாகும் எனவே இங்கே செயல்படும் செயல்முறைகள் என்ன உங்களிடம் விரவுதல் உள்ளது மற்றும் உங்களுக்கு சரியான இணைப்பு உள்ளது அது வெப்பநிலையைப் பொறுத்தவரை நேரியலாக இருக்கும் வெப்ப உற்பத்திக்கான வெப்ப உருவாக்கம் சொல் 0 இல்லை என்று நாங்கள் கருதினோம் எனவே இது வெப்பநிலையை பொருத்தவரை நேர்கோட்டில் உள்ளது r மற்றும் x இன் செயல்பாடாக வெப்பநிலையின் செயல்பாட்டு வடிவம் என்னவாக இருக்கும் இது r யின் திசையில் செயல்பாட்டு வடிவம் என்னவாக இருக்கும் நான் சமன்பாடுகளைத் தீர்க்கவில்லை தீர்வைப் பெறும் செயல்பாட்டு வடிவம் என்னவாக இருக்கும் r இன் சில செயல்பாடு மற்றும் x இன் சில செயல்பாடாக இருக்கும் எனவே மாறியைப் பிரிப்பதன் மூலம் நீங்கள் 2 செயல்பாடுகளைப் பெற முடியும் இது 2 செயல்பாடுகளின் பெருக்கலாக இருக்கும் இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ரேடியல் திசையின் செயல்பாடாக இருக்கும் மற்றொன்று ஆக்ஸியல் திசையின் செயல்பாடாக இருக்கும் எனவே Ts உடன் தீர்வுக்கான பொதுவான வடிவம் வெளிப்புறப் பகுதியிலிருந்து திரவத்திற்கு அல்லது திரவத்திலிருந்து மேற்பரப்புக்கு வழங்கப்படும் வெப்பம் ஆகும் பொதுவான தீர்வு Ts ± x யின் செயல்பாடு மற்றும் ரேடியலின் செயல்பாடாக இருக்கும் இது வெப்பநிலை பகிர்வு உரிமையின் பொதுவான வடிவம் மேல் வரம்பு Ts என்பது மேற்பரப்பிலிருந்து திரவத்திற்கு வெப்பம் வழங்கப்படுகிறது மேலும் இது நேர்மாறாக இருந்தால் கீழ் வரம்பு Ts ஆகும் எனவே அது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் விஷயமாக இருந்தால் அது x நிலையின் செயல்பாடாகும் மற்றும் நிலையான வெப்பநிலைக்கு x இன் Ts மாறிலியாக இருக்கும் இது பொதுவான செயல்பாட்டு வடிவம் நாம் எதையும் தீர்க்கவில்லை என்பதல்ல வெப்பநிலை வடிவத்தின் பொதுவான செயல்பாட்டு வடிவம் என்ன என்பதை நாங்கள் கவனித்தோம் மாணவர் நிச்சயமாக வெப்ப உருவாக்கம் இல்லை என்றால் நீங்கள் சமன்பாட்டின் கட்டமைப்பைப் பார்த்தால் வெப்பநிலையில் நேரியல் அமைப்பு உள்ளது எனவே நீங்கள் பிரிக்க முடியும் செயல்பாட்டின் வடிவத்தை T x Ts ± f g என எழுதலாம் எனவே இப்போது நான் இதை மீண்டும் எழுதினால் Ts T f g என எழுதலாம் நான் T ஐ ஒரு பக்கமும் மற்றும் இடது புறத்தில் செயல்பாட்டையும் எடுத்தேன் நான் இதைச் செய்தவுடன் சராசரி தன்மையை இங்கே அறிமுகப்படுத்த முடியும் சராசரி வெப்பநிலையான Tm என்பது 2 r0 ஸ்கொயர் இன்டெக்ரல் 0 r0 uT rdrஆகும் நான் சராசரி வெப்பநிலையைக் கண்டறிய விரும்புகிறேன் சராசரி வெப்பநிலை மற்றும் உள் வெப்பநிலை ஆகியவற்றுக்கு இடையே சில ஒற்றுமைகள் உள்ளன என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது எப்படி ஒத்திருக்கிறது என்பதை இன்னும் கொஞ்சம் கடுமையாகப் பார்க்கப் போகிறோம் இந்த சமன்பாட்டிலிருந்து Tm ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் இன்டெக்ரல் 0 r0 2 r0 2 Ts u rdr இன்டெக்ரல் 0 r0 T u rdr 2 r0 ஸ்கொயர் இன்டெக்ரல் 0 r f f of f g u rdr இது செயல்பாட்டு வடிவம் எனவே Ts என்பது ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல அது சுவர் வெப்பநிலை சரியானது என்னால் இதை ஒன்றும் இல்லை என்பதிலிருந்து வெளியே இழுக்க முடியும் ஆனால் அதுவே 2 r0 2 என ஏற்கனவே உள்ளது இது Ts T m ஆகும் 2 r0 2 இன்டெக்ரல் 0 r0 u rdr என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அது போய்விடும் வலது புறம் உங்களிடம் 2 r0 2 f என உள்ளது இது ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே அது இன்டெக்ரல் r0 g u rdr என இருக்கும் இப்போது நான் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் வகுத்தால் இங்கே Ts T என்ற சமன்பாடு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது மேற்பரப்பு வெப்பநிலைக்கும் உள் வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் மேற்பரப்பு வெப்பநிலைக்கும் கப் கலவை வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆகும் இப்போது நான் இந்த 2 சமன்பாடுகளை வகுத்தால் T Ts s Tm ஆகும் இது r மற்றும் x இரண்டும் செயல்பாடு ஆகும் இப்போது நான் இந்த 2 சமன்பாடுகளையும் வகுத்தால் நீங்கள் பார்ப்பது மிகவும் சுவாரசியமான ஒன்று f g 2 r0 2 f இன்டெக்ரல் 0 r0 r dr ஆகும் நான் செய்ததெல்லாம் நான் இந்த 2 சமன்பாடுகளையும் வகுத்துள்ளேன் எனவே சுவாரஸ்யமாக செயல்பாட்டு வடிவம் உண்மையில் x சார்புநிலையை ரத்து செய்யும் இந்த விகிதத்தில் ரத்து செய்யப்படும் எனவே இந்த விகிதம் x நிலையின் செயல்பாடு அல்ல மீண்டும் f g 2 r0 2 f வெளியீடாகி இன்டெக்ரல் u என விளக்குகிறேன் இது g செயல்பாட்டின் குறுக்குவெட்டு சராசரியாகும் f நீக்கப்பட்டு இந்த விகிதமானது Ts T இதில் x என்பது உள் வெப்பநிலை இப்போது ரேடியல் மற்றும் ஆக்ஸியல் நிலை இரண்டின் செயல்பாடாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் கப் கலவை வெப்பநிலை கூட ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு முக்கியமான முடிவு அதைப் பொருட்படுத்தாமல் இந்த விகிதம் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடாக இருக்காது ஒரே மாதிரியான வடிவம் உள்ளது ஒரே மாதிரியான வடிவத்தை சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால் Ts T ஆனது Ts Tக்கு கிடைக்கும் வடிவம் மற்றும் Ts Tm க்கு x திசையில் சரியாக இருக்கும் மேற்பரப்பு வெப்பநிலை மற்றும் உள் வெப்பநிலை மற்றும் மேற்பரப்பு வெப்பநிலையில் உள்ள வேறுபாடு மற்றும் கலவை கப் வெப்பநிலை ஆகியவற்றில் உள்ள வேறுபாடு ஆகியவற்றிற்கு நீங்கள் பெறும் வடிவம் எந்த இடத்திலும் முழுமையாக உருவாக்கப்பட்ட நிலைக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இதன் விளைவாக இந்த விகிதம் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே இது ஒரு முக்கியமான முடிவு வேகத்தின் வடிவம் மாறாது என்று நாங்கள் கூறிய வேக எல்லை அடுக்கில் நாம் பெற்றதைப் போலவே இது உள்ளது இங்கே சரியானது என்னவென்றால் நான் ஒரு புதிய மாறியை வரையறுத்தால் புதிய பரிமாணம் குறைவான வெப்பநிலை இது Ts T மற்றும் Ts கப் கலவை வெப்பநிலை ஆகும் எனவே அந்த பரிமாணமற்ற வெப்பநிலை இப்போது ஆக்ஸியல் நிலையில் இருந்து தனியாக உள்ளது உள் ஓட்டம் விஷயத்தில் வேக எல்லை அடுக்கு மற்றும் வெப்ப எல்லை அடுக்கு ஆகியவற்றுக்கு இடையேயான அடிப்படை வேறுபாடு இதுவாகும் இது அதன் பரிமாணமற்ற வெப்பநிலை வடிவத்தை மாற்றாத வெப்பநிலை வடிவம் அல்ல அது ஆக்ஸியல் நிலைக்கு மாறாது எனவே இந்த அவதானிப்பு உண்மையில் சில சுவாரஸ்யமான மற்றும் உள்ளுணர்வு முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அதை நீங்கள் சிறிது நேரத்தில் காண்பீர்கள் இதன் பொருள் T Ts T Ts T m நான் இந்த செயல்பாட்டை அகற்றுகிறேன் ஆனால் நிலையான ஃப்ளக்ஸ் என்றால் Ts என்பது நிலையின் செயல்பாடு என்று நாம் எப்போதும் கருத வேண்டும் இது ஒரு நிலையான வெப்பநிலை நிலை மற்றும் Ts நிலையானது இது ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல அதாவது dT dx என்பது 0 ஆகும் எனவே அதுவே முதல் கவனிப்பு பரிமாணமற்ற வெப்பநிலையின் சாய்வு 0 ஆகும் உண்மையான வெப்பநிலையின் சாய்வு அல்ல உண்மையில் நாம் அனைத்திலும் அல்லது இந்த பாடத்திலும் பயன்படுத்திய வரையறைகள் பரிமாணமற்ற வெப்பநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைப் பயன்படுத்தியுள்ளோம் மேலும் இது உண்மையில் இந்த யோசனையிலிருந்து வருகிறது வெப்பநிலைக்கான பரிமாணமற்ற அளவைப் பயன்படுத்துவது உண்மையில் சிக்கலை நன்றாகப் புரிந்துகொள்ள உதவுகிறது மற்றும் இது சிறந்த நுண்ணறிவுகளை அளிக்கிறது இப்போது நான் d dr T d dr T ஐ எடுத்துக்கொள்கிறேன் அது x நிலையின் செயல்பாடா இல்லை எனப்து x நிலையின் செயல்பாடு அல்ல இப்போது dT dr என்பது ஒன்றுமில்லை ஆனால் dT dr Ts Tm என உள்ளது நான் செய்ததெல்லாம் நான் பரிமாணமற்ற அளவை வகையிட்டேன் எனவே Ts என்பது ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல Ts மற்றும் Tm இரண்டும் ரேடியல் நிலையின் செயல்பாடு அல்ல dT dT dr என்பது ஒன்றும் இல்லை ஆனால் dT dr Ts Tm ஆகும் இது ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல இந்த வடிவம் dT dr Ts Tm யின் விகிதம் என்ன வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஒரே மாதிரியான செயல்பாட்டு வடிவத்தைக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் பார்த்த வடிவமாகும் வெப்ப போக்குவரத்து குணகத்தின் வரையறை என்ன வெப்பப் போக்குவரத்து குணகம் என்பது r r0 Ts Tm யில் kdT dr ஆகும் இப்போது இந்த விகிதம் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல என்பதால் இந்த விகிதமும் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே k மாறிலியாக இருந்தால் தன்மைகள் நிலையானதாக இருக்கும் வரை இதுவும் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் f என வைத்தால் திரவத்தின் கடத்துத்திறனை வைக்கிறீர்கள் எனவே kf நிலையானதாக இருந்தால் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்பது முழுமையாக வளர்ந்த ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல எனவே இது ஒரு முக்கியமான தீர்வு நாம் ஒரு முக்கியமான நுண்ணறிவைப் பெறுகிறோம் இது பிரச்சனையில் ஒரு முக்கியமான நுண்ணறிவு நாங்கள் சமன்பாடுகளைத் தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சமன்பாடுகளின் கட்டமைப்பை மட்டுமே நாங்கள் பார்த்தோம் மேலும் பரிமாணமற்ற அளவின் வடிவம் என்னவாக இருக்கும் என்பதைப் பார்த்தோம் முழு வளர்ச்சியடைந்த நிலையில் வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடாக இருக்கப் போவதில்லை என்பது சுவாரஸ்யமான நுண்ணறிவு h k என்பது ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல இது kf யின் சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது வெவ்வேறு திரவங்களுக்கான போக்குவரத்து பண்புகளை உண்மையில் ஒப்பிடுவதற்கு இது ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது வெவ்வேறு திரவங்களின் கடத்துத்திறன் வேறுபட்டது எனவே வெவ்வேறு கடத்துத்திறன் கொண்ட வெவ்வேறு திரவங்களுக்கான வெப்பப் போக்குவரத்தின் பண்புகளை ஒப்பிடுவதற்கு இது ஒரு நல்ல கட்டமைப்பை வழங்குகிறது இதன் விளைவாக ஒரு நிலையான kf க்கான வெப்பப் போக்குவரத்துக் குணகத்திற்கு எதிராக நான் x ஐ வரைந்தால் இது முழு வளர்ச்சியடைந்த நிலையாக இருந்தால் முழுமையாக வளர்ந்த நிலையில் தொடங்குகிறது எனவே வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆக்ஸியல் நிலையின் செயல்பாட்டின் நிலையானது இந்த பிராந்தியத்தைப் பற்றி என்ன இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் நீங்கள் என்ன யூகிக்கிறீர்கள் அந்த இடத்திலுள்ள வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் தன்மை என்னவாக இருக்கும் என்பதை இன்னும் கொஞ்சம் கடுமையான முறையில் பார்ப்போம் ஆனால் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்று நீங்கள் யூகிக்கிறீர்களா நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைத் தருகிறேன் q என்பது வெப்பப் போக்குவரத்தின் உள் ஃப்ளக்ஸ் இது h Ts Tm ஆகும் மேற்பரப்பின் வெப்பநிலை குறிப்பு வெப்பநிலை i எனவே அதுதான் வரையறையை இப்போது யூகிக்க முடிகிறதா நிலையான ஃப்ளக்ஸ் நிலையை எடுத்துக் கொள்வோம் ஆம் அது இருக்கும் மாணவர் ஏன் அதிகமாக இருக்கும் மாணவர் நுழைவு பகுதியில் வெப்பநிலை சாய்வு சிறியதாக இருக்கும் இது நுழைவு மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது வெப்பநிலை சாய்வு நுழைவு பகுதி சிறியதாக இருக்கும்நிலையான ஃப்ளக்ஸ் பராமரிக்க வெப்ப போக்குவரத்து குணகம் அதிகமாக இருக்க வேண்டும் இது குழாயில் உள்ள ஆக்ஸியல் நிலையைப் பொறுத்து வெப்பப் போக்குவரத்து குணகத்தின் வடிவமாகும் இதை நாம் மிகவும் கடுமையான முறையில் பார்க்கலாம் நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே சராசரி வெப்பநிலை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதற்கான பயிற்சி இப்போது உள்ளது சராசரி வெப்பநிலை எனக்குத் தெரிந்தால் நான் மதிப்பிடக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன இந்த சராசரி வெப்பநிலை என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதற்கு முன் சராசரி வெப்பநிலைக்கும் உண்மையான உள் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள தொடர்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம் T மற்றும் Tm இடையே ஏதேனும் தொடர்பு உள்ளதா ஏனெனில் Tm ஆனது வெப்பநிலையை அளவிடுவதற்கான ஒரு வழியை வழங்குகிறது இது ஒரு முக்கியமான நுண்ணறிவுக்கு இட்டுச் செல்கிறது இது பரிமாணமற்ற வெப்பநிலையின் முழுமையாக வளர்ந்த ஆக்ஸியல் நிலையுடன் மாறாது இரண்டுக்கும் இடையே தொடர்பு இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எனவே அந்த தொடர்பு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியுமா T என்பது Ts T Ts Tm ஆகும் எனவே சமன்பாட்டை நாங்கள் தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இப்போது சமன்பாட்டை தீர்க்க முயற்சிக்கவில்லை இதை தீர்க்காமல் நமக்குக் கிடைக்கும் அதிகபட்ச நுண்ணறிவு என்னவாக இருக்கும் இப்போது நான் இதன் வழித்தோன்றலை அந்தந்த x உடன் எடுத்துக் கொண்டால் அது என்ன அது 0 ஆக இருக்க வேண்டும் T என்பது முழுமையாக வளர்ந்த ஆக்ஸியல் நிலையின் செயல்பாடு அல்ல அதனால் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் Ts என்பது நிலையின் ஒரு சார்பு T m என்பது நிலையின் மற்றொரு சார்பு மற்றும் T என்பது நிலையின் சார்பு எனவே இதை 1 Ts Tm 1 dT dx ஆக எழுதலாம் இது உள் வெப்பநிலையைப் பொறுத்து x வழித்தோன்றல் ஆகும் மேலும் வெப்பநிலை 2 dTm dx Ts Tm Ts T 2 dTs dx மேலும் அது 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பரிமாணமற்ற வெப்பநிலை இப்போது x யின் நிலை முழு வளர்ச்சியடைந்த நிலையில் இருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே இந்த வழித்தோன்றல் 0 ஆகும் எனவே இது கப் கலவை வெப்பநிலையின் சாய்வு மற்றும் மேற்பரப்பு வெப்பநிலையின் சாய்வு உள் வெப்பநிலையின் சாய்வை பொறுத்து ஒரு சமன்பாட்டைக் கொடுக்கிறது